சென்ற சில செஷன்களில் நாம் CVP மற்றும் BEP analysis பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் வெவ்வேறு முடிவெடுக்கும் சூழ்நிலைகளில் இதன் பயன்பாடுகளை பற்றியும் பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமெனில் நாம் ஏற்கனவே BEP PV ratio போன்றவைகளின் கணக்கிடுதல்கள் உள்ளடங்கிய சில கேஸ்களை செய்து பார்த்தோம் பிறகு margin of safety ன் கணக்கிடுதல்கள் பற்றியும் இவை ஒரு தயாரிப்புக்காக மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான தயாரிப்பு கலவைகளுக்கானதாகவும் இருந்தது பிறகு எந்த தயாரிப்பு கலவை மிகப் பொருத்தமானது என தேர்ந்தெடுப்பது பற்றியும் பார்த்தோம் நாம் ஒரு pay and productivity ஒப்பந்தம் ஊழியர்களுக்கு வழங்கப்படுவதாக இருந்தால் இது அதற்கு செல்லலாமா என பரிந்துரைக்கதக்கதுதான என்பன போன்ற பலவற்றையும் பார்த்தோம் இன்று நாம் கேஸ்களைபற்றி தொடர்ந்து பார்ப்போம் நான்காவது கேசுக்கு இப்பொழுதே செல்வோம் உங்களிடம் கேஸ் இன் printout இருக்கும் என்று நம்புகிறேன் தயவு செய்து உங்களுடன் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களிடம் இல்லை எனில் இப்பொழுதே printout ஐ எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு என்னுடன் சேர்ந்து கேஸ்சுக்கு விடைகாண முயற்சி செய்யுங்கள் அப்பொழுது நீங்களாகவே விடை கண்டதற்கான உணர்வு மெய்யாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே இப்பொழுது கேள்வி 4 Ayur Pharma பற்றிய கேஸ் 4 இது மூன்று தயாரிப்புகளை உற்பத்தி செய்கிறது மேலும் இந்த 3 தயாரிப்பு வரிசைகளின் செலவு விபரங்களான விற்பனை பொருள் செலவு ஊழியர் செலவு மாறுபடும் செலவுகள் மற்றும் நிலையான செலவுகள் போன்றவை இங்கே தரப்பட்டுள்ளது இப்பொழுது நிறுவனம் அதனுடைய மூலப்பொருள்களை இறக்குமதி செய்கிறது மேலும் நிர்வாகம் தயாரிப்பு வரிசைகளில் ஒன்றை மூடிவிடலாம் மேலும் மூலப்பொருட்களை மற்ற இரண்டு தயாரிப்பு வரிசைகளுக்கும் பயன்படுத்தி லாப தன்மையை மேம்படுத்தலாம் என திட்டமிடுகிறது இப்பொழுது லாபத் தன்மையை மேம்படுத்த வரிசைகளில் ஒன்றின் மூடுதல் சம்பந்தமான ஒரு அறிக்கையை தயாரியுங்கள் ஒரு எளிய மிகச் சிறிய கேஸ் இப்பொழுது இதில் எப்படி செல்லப் போகிறீர்கள் நிர்வாகம் அநேகமாய் தயாரிப்பு வரிசைகளில் ஒன்றை மூட விரும்புகிறது தற்காலிகமாக இது ஒரு நிரந்தர மூடல் கிடையாது இது லாப தன்மையை மேம்படுத்தும் நம்பிக்கையில் தயாரிப்புகளில் ஒன்றை தற்காலிகமாக மூடுவது பற்றிய ஒரு கேஸ் இப்பொழுது எப்படி துவங்குவது முதலில் அடிப்படை கணக்கிடுதல் விற்பனை மற்றும் அனைத்து செலவு விவரங்களையும் எடுக்க முயற்சி செய்யுங்கள் பிறகு தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் இன்றைய நிலவரப்படி ஒவ்வொரு தயாரிப்பு வரிசைக்குமான லாபத்தை கணக்கிடுங்கள் பிறகு எந்த தயாரிப்பு வரிசை மூடப்படலாம் என முடிவு செய்யுங்கள் எனவே இதுதான் தற்போதைய தகவல் தயவு செய்து XYZ என்ற மூன்று coloums ஐ உருவாக்குங்கள் 3 தயாரிப்பு வரிசைகள் மற்றும் நான்காவது மொத்தம் அதன் பிறகு நாம் லாப தன்மையை கணக்கிட முதலில் முடிவெடுக்க வேண்டும் இப்பொழுது இந்த முடிவை எடுப்பதற்கு PV மற்றும் contribution போன்ற சில அடிப்படை விஷயங்களையும் கணக்கிடுவோம் நான் உங்களுக்கு செலவுகளை மாறுபடும் மற்றும் நிலையான என்று தனித்தனியாக பிரிக்க ஆலோசனை சொல்வேன் எனவே contribution ஐ தெரிந்து கொள்வோம் பிறகு அந்த contribution னை கொண்டு PV ratio இவை நம்மால் கணக்கிட முடியும் இப்பொழுது மூன்று coloums ஐ உருவாக்குங்கள் மேலும் தற்போதைய தகவல்களை கொண்டு இலாப தன்மையை கணக்கிடுவதை ஒவ்வொன்றாக செய்து காண்பிக்க துவங்குங்கள் எனவே உங்களுக்கு நேரடி செலவுகள் தான் மாறுபடும் செலவுகள் என்பது தெரியும் எனவே DM DL அதாவது டைரக்ட் மெட்டீரியல் டைரக்ட் லேபர் மற்றும் variable overheads போன்றவை மாறுபடும் செலவுகளாக கருதப்படுகிறது எனவே இந்த மூன்று தயாரிப்புகளுக்கும் தயவு செய்து முதலில் மாறுபடும் செலவை குறித்துக் கொள்ளுங்கள் பிறகு மாறுபடும் செலவுகளின் மொத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் contribution ஐ கணக்கிடுங்கள் தயவுசெய்து என்னுடன் சேர்ந்து செய்யுங்கள் தயாரிப்பு X க்கான மாறுபடும் செலவு 140 2 00000 கழித்தல் 140 உங்களுக்கு 60000 contribution னை தருகிறது இதே மாதிரி Y க்கான மொத்த மாறுபடும் செலவு 190 மற்றும் contribution 210 Z க்கான contribution 75 இப்பொழுது இந்த மூன்றில் இருந்தும் 6 செலவுகள் தரப்பட்டுள்ளது நிலையான செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள் மேலும் இந்த மூன்று தயாரிப்புகளுக்கும் லாப தன்மையை கணக்கிடுங்கள் இது X Y Z என்ற 3 தயாரிப்புகளுக்கும் 25160 மற்றும் 50 ஆக இருக்கிறது இப்பொழுது கேள்வி என்னவென்றால் தயாரிப்பு வரிசைகளில் ஒன்றை தற்காலிகமாக மூடுவது என்றால் எந்த தயாரிப்பு வரிசை மூடப்பட வேண்டும் எனவே உங்கள் பரிந்துரை என்ன நாம் X ஐ மூடிவிடலாமா ஏனெனில் X க்கான லாபதன்மை மிகக் குறைவாக இருக்கிறது மேலும் நீங்கள் X ன்னுடைய விற்பனையை பார்த்தால் அதுவும் மிகக் குறைவாக இருக்கிறது எனவே விற்பனை அல்லது லாபம் அல்லது வேறு ஏதாவது இவற்றின் அடிப்படையில் X ஐ மூடுவதுதான் சிறந்தது PV ratio வை கணக்கிட முயற்சி செய்வோம் எனவே உங்களுக்கு பார்முலா தெரியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா விற்பனையின் மேல் contribution இப்பொழுது எழுதுங்கள் இது 0 நீங்கள் absolute contribution வழி சென்றால்கூட உங்களுக்கு X 60 ஆகவும் Y 10 ஆகவும் Z 75 ஆகவும் கிடைக்கும் நீங்கள் relative terms ல் பார்த்தீர்கள் என்றால் X மற்றும் Z இரண்டின் PV ratio ஒரே மாதிரி இருக்கிறது Y க்கு சிறந்த லாப தன்மை இருக்கிறது எனவே இப்பொழுது உங்களுடைய அபிப்பிராயம் என்ன நாம் X ஐ மூடலாமா ஏனெனில் எப்படியாயினும் X மற்றும் Z க்கு PV ratio ஒன்றுதான் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது கணக்கீடு செய்ய விரும்புகிறீர்களா நான் நினைக்கிறேன் உங்களால் செய்ய முடியக்கூடிய மற்றொரு விஷயம் breakeven point ஐ கணக்கிடுவது பார்முலா என்ன Breakeven point ல் நாம் நிலையான செலவை திரும்ப பெறவேண்டும் உங்களுக்கு நிலையான செலவுகளை தெரியும் எனவே நிலையான செலவுகள் வகுத்தல் BEP கான பார்முலா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எனில் அதற்கு 2 பார்முலா இருக்கிறது ஒன்று contribution per unit ன் மேல் நிலையான செலவு ஆனால் யூனிட்டுகளின் எண்ணிக்கை இங்கே ஒரு இடமும் தரப்படவில்லை எனவே இந்த பார்முலாவை பயன்படுத்த முடியாது ஏனெனில் யூனிட்டுகளின் எண்ணிக்கை தெரியாது அல்லது இது ஒரு ஒரே மாதிரியான உற்பத்தி இல்லை ஆனால் நமக்கு PV ratio தெரியும் எனவே மற்றொரு பார்முலா PV ratio ன் மேல் நிலையான செலவு எனவே இந்த பார்முலாவை பயன்படுத்தி BEP ஐ கணக்கிட முயற்சி செய்வோம் எனவே breakeven point 116 95 மற்றும் 833 எனவே breakeven point ஐ பொறுத்தவரை எந்த தயாரிப்பு மோசமானது நான் நினைக்கிறேன் மீண்டும் X தான் ஏனெனில் BEP பரிந்துரைக்கதக்கதாக இல்லை X க்கு BEP அதிகமாக இருக்கிறது எனவே மூடுதலுக்கு ஏற்ற சரியான தேர்வுக்குரியவராக X தான் தோன்றுகிறது நீங்கள் உடன்படுகிறீர்களா Problem துக்கு திரும்பவும் சென்று அதை கவனமாக படிப்போம் இது ஒரு மிகச் சிறிய கேஸ் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் நிறுவனம் அதனுடைய மூலப் பொருட்களை இறக்குமதி செய்கிறது மேலும் நிர்வாகம் தயாரிப்பு வரிசைகளில் ஒன்றை மூடிவிட நினைக்கிறது இந்த மூடுதலின் நோக்கம் என்ன மூலப்பொருள்களை மற்ற இரண்டு தயாரிப்பு வரிசைகளுக்கு பயன்படுத்துவதுதான் அப்படி என்றால் இறக்குமதி செய்யப்பட்ட மூலப்பொருள்கள் short supply யாக இருக்கிறது அவர்கள் மூலப்பொருட்களை optimal ஆக பயன்படுத்த நினைக்கிறார்கள் எனவே குறைந்த லாபகரமான தயாரிப்புக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக இவை அதிக லாபகரமான தயாரிப்புக்கு மாற்றப்படலாம் இப்பொழுது இவற்றின் அடிப்படையில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் முடிவெடுப்பதற்கான நிபந்தனைகள் என்னவாக இருக்கும் மூன்று தயாரிப்புகளையும் தரவரிசை படுத்துவதற்கு நாம் கணக்கீடுகளுக்கு செல்வோம் பல சமயங்களில் தரவரிசை contribution per unit ஐ சார்ந்துள்ளது அதை இங்கே செய்ய முடியாது ஏனெனில் நமக்கு எண்ணிக்கை தெரியாது அதற்குப் பதிலாக சில சமயங்களில் PV ratio அல்லது லாபதன்மை அல்லது BEP இன் அடிப்படையில் நம்மால் தரவரிசை படுத்த முடியும் ஆனால் இந்த கேசில் இது எதுவுமே பயன்படாது ஏனெனில் முழு கவனமும் மூலப் பொருட்களின் பயன்பாடுகளில் தான் இருக்கிறது எனவே நம்முடைய மூலப் பொருட்களின் பயன்பாடு அதிக சிறப்பாக அல்லது அதிக லாபகரமாக இருக்கிற தயாரிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படியெனில் நிலையான செலவு மாறப் போவதில்லை என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்பதால் முடிவெடுப்பதற்கு அதனை எடுத்துக்கொள்வது மதிப்பு அற்றது எனவே contribution னின் அடிப்படையில் நம்முடைய முடிவு இருக்கும் ஆனால் 60 210 மற்றும் 75 என்ற absolute contribution னாலும் அதிக பலனில்லை ஏனெனில் contribution மூலப் பொருளைப் பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறது மேலும் நம்முடைய முக்கியமான நோக்கம் மூலப்பொருளை அதிக திறம்பட பயன்படுத்துவதுதான் எனவே நாம் ரூபாயின் அடிப்படையிலான மூலப்பொருள் நுகர்வில் contribution னை கணக்கிடலாம் அதனால்தான் இந்த பார்முலாவை கணக்கிடலாம் contribution per raw material consumption எனவே இது B5 இன் மேல் B9 ஆக இருக்கும் புரிஞ்சுதா எனவே X க்கு இதைக் கணக்கிடுவோம் இது 0 6 Y க்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது 1 4 மேலும் Z க்கு இது மீண்டும் 0 6 எனவே இதை அடிப்படையாக வைத்து நீங்கள் தரவரிசை படுத்துவதாக இருந்தால் நம்முடைய தரவரிசை 2 1 மற்றும் 2 என இருக்கும் ஏனெனில் ஒவ்வொரு நேரடி பொருள் நுகர்வுக்கான contribution X மற்றும் Z இரண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது என்பது மீண்டும் மிகத் தெளிவாக இருக்கிறது அதனால்தான் அவற்றின் தரவரிசை 2 ஏன் இவ்வளவு உயர்வாக இருக்கிறது எனவே ஏன் இதை மூடக்கூடாது இது மிகத் தெளிவாக இருக்கிறது X மற்றும் Z க்கிடையில் மூடுவதற்கு முன்னால் எந்த ஒன்றை நாம் கவனிப்போம் X ஐ மூடுவதுதான் சிறந்தது ஏனெனில் குறைவான லாபம் எனவே ஏன் சிறந்த தயாரிப்பு மூட படக்கூடாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களா X மற்றும் Z க்கிடையில் எந்த ஒன்று தேர்ந்தெடுக்கப்படும் X ன் மூடுதலுக்கு நாம் செல்லலாமா ஏனெனில் இதில் ஒரு குறைவான லாபம் இருக்கிறது உண்மையில் இது தவறாக வழிநடத்தும் ஏனெனில் நம்முடைய முக்கிய நோக்கம் மூலப்பொருட்களை விடுவிப்பது மற்றும் ஒரு அதிக லாபகரமான தயாரிப்புக்கு அதைப் பயன்படுத்துவது Y தான் அதிக லாபகரமான தயாரிப்பு எனவே X மற்றும் Z க்கிடையில் எந்த தயாரிப்பு அதிக மூலப் பொருட்களை பயன்படுத்துகிறது என்பதை பார்ப்போம் Z அதிக மூலப் பொருட்களை பயன்படுத்துகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அதாவது Z ஐ மூடிவிட்டு நாம் 125000 துக்கான மூலப் பொருளை வெளியிடலாம் அது Y க்கு க்கு மாற்றப்படும் மேலும் அதிக லாபகரமாக பயன்படுத்தப்படும் அதனால்தான் Z ஐ மூடுவது சிறந்தது என்ற ஆலோசனை நீங்கள் அனைவரும் இதற்கு உடன்படுகிறீர்களா இப்பொழுது நாம் என்ன செய்தோம் என்பதை பார்ப்போம் இது அதிக லாபம் லாபத்தன்மையை தருகிறதா ஆம் எனில் எவ்வளவு அதிகமாக இப்போதைக்கு இந்த மூன்று தயாரிப்புகளையும் பயன்படுத்தியதிலிருந்து லாபம் மொத்த லாபம் 235000 இப்பொழுது நம்முடைய ஆலோசனைப்படி நாம் Y ஐ மூட மன்னிக்கவும் Z ஐ மூட முயற்சி செய்கிறோம் மேலும் Z 125000 ரூபாய்க்கான மூலப்பொருட்களை வெளியிடும் இது Y க்கு பயன்படுத்தப்படும் அதாவது மூலப்பொறுட்களை பொறுத்தவரை Z க்கான குறைவான மூலப்பொருள் 125 மற்றும் Y க்கான அதிகப்படியான மூலப்பொருள் 125 1 25000 இப்பொழுது எவ்வளவு கூடுதலான contribution உருவாக்கப்படும் நமக்கு பார்முலா தெரியும் தயாரிப்பு Z க்கு ஒரு மூலப்பொருள் நுகர்வுக்கான contribution 0 6 ஆனால் Y க்கு இது 1 4 அப்படி எனில் இதே125000 Z க்கு ஒரு contribution ஆக 75ஐ உருவாக்குகிறது இது இப்பொழுது நீங்கள் பயன்படுத்தும் மூலப் பொருளுக்கு 1 4 மடங்கு ஆகும் எனவே Z க்கு contribution னில் குறைவது 75 அப்படியெனில் இந்த 75 Y இலிருந்து எப்படி கிடைக்கும் 125000 பெருக்கல் 0 6 ஆனால் Y க்கு நீங்கள் இதே மூலப்பொருளை மாற்றுவது என்றால் அதிகப்படியாக உருவாக்கப்பட்ட மூலப்பொருள் contribution 125 பெருக்கல்1 4 அதாவது கூடுதலாக உருவாக்கப்பட்ட contribution 175000 ஆனால் இழந்த contribution 75 எனவே ஒரு அதிகரிக்கும் contribution ஆக 100000 இருக்கிறது உங்களுக்கு புரிகிறதா இது உங்களுக்கு தெளிவாக புரிகிறது என்று நம்புகிறேன் எனவே வேறு எந்த கணக்கீடும் தேவையில்லை எனவே என்ன நடக்கிறது என்றால் 1 point இங்கே போகும் மேலும் ஒரு முழுமையான முறையில் நாம் கணக்கிடுதல் செய்ய முயற்சி செய்கிறோம் நாம் இங்கு என்ன செய்தோமோ அது சரியானதுதான் ஆனால் இது contribution 100000 ஆக அதிகரிக்கும் என்பதை காட்டும் ஒரு குறுக்கு வழி நிலையான செலவு மாற்றம் இல்லாதது என்பதால் லாபமும் 100000 அதிகரிக்கும் எனவே லாபம் 235 இதிலிருந்து 335 க்கு செல்லும் நான் உங்களுக்கு முழு கணக்கீடுகளை காண்பிக்கிறேன் தயவு செய்து என்னுடன் சேர்ந்து செய்யுங்கள் லாப அறிக்கையை ஒரு முறை கூட செய்வோம் X Z மற்றும் Y கான புதிய விற்பனையை கணக்கிடுங்கள் Y ன் புதிய விற்பனை பற்றி கேள்வி இல்லை ஏனென்றால் இப்பொழுது Y மன்னிக்கவும் Z முழுவதுமாக மூடப்பட்டது புதிய விற்பனை எவ்வளவாக இருக்கும் புதிய விற்பனை 733333 ஆக இருக்கிறது இதை எப்படி உங்களால் கணக்கிட முடிந்தது ஏனெனில் முன்னாடி நீங்கள் 275 அனுமதித்தீர்கள் இப்பொழுது உங்களுக்கு Y கான கொஞ்சம் அதிகப்படியான மூலப்பொருள் கிடைக்கிறது மேலும் அவர்களுக்கு போதுமான உற்பத்தித்திறன் இருக்கிறது எனவே இது Y யின் 1 833 மடங்கு அதிகப்படியான உற்பத்தி இது சாத்தியம் இது 275 க்கு 150 என்ற விகிதத்தில் இருக்கிறது உங்களுக்குப் புரிகிறது என்று நம்புகிறேன் உங்களுக்கு தெளிவாக புரியவில்லை எனில் நான் மீண்டும் காண்பிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் Y க்கான மூலப்பொருள் நுகர்வு 150000 மட்டுமே இப்பொழுது கூடுதல் மூலப்பொருளாக அவர்களுக்கு 125 கிடைக்கிறது அப்படியெனில் புதிய மூலப்பொருள் நுகர்வு 275 எனவே புதிய உற்பத்தியின் நிலை 150 ன் மேல் 275 ஆக இருக்கும் மூலப்பொருள் ஒரு மாறுபடும் செலவு என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே மூலப்பொருள் அதிகரித்தால் அதே அளவு மாறுபடும் செலவிலும் அதிகரிக்கும் மேலும் அதே அளவு விற்பனையிலும் அதிகரிக்கும் அதனால்தான் இந்த 1 8333 மடங்கு Y ன் உற்பத்தித் திறன் அதிகரிப்பு இப்பொழுது நான் சிறிது பின்னோக்கி செல்கிறேன் Y னுடைய செலவுகளில் ஒவ்வொன்றும் 1 83 மடங்கு அதிகரிக்கும் சரியா நான் நினைக்கிறேன் மூலப்பொருள்களுக்கு நாம் கணக்கிட தேவை இல்லை ஏனென்றால் நமக்கு ஏற்கனவே தெரியும் அது 150 கூட்டல் 125 ஆனால் நாம் இன்னும் cross check செய்ய வேண்டும் இது 275 ஆக வருகிறது நேரடி லேபர் மற்றும் மாறுபடும் செலவுகள் மறுகணக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவே புதிய மாறுபடும் செலவை இப்போது கணக்கிடுங்கள் இவற்றின் மொத்தம் தான் புதிய மாறுபடும் செலவு அது 348333 இப்பொழுது 7333 கழித்தல் 348333 தான் புதிய contribution ஆக இருக்கும் அது 385000 நீங்கள் பழைய contribution ஆகிய 210 உடன் just ஒப்பிடுங்கள் எனவே நாம் contribution னை கணிசமாக அதிகரித்திருக்கிறோம் எப்படியெனில் சிறந்த பயன்பாடு மன்னிக்கவும் நாம் இதை 210 இதிலிருந்து 385 ஆக அதிகரித்திருக்கிறோம் இதுதான் கூடுதலாக உருவாக்கப்பட்ட contribution இப்பொழுது X க்கு செல்வோம் X ல் மாற்றம் எதுவுமில்லை அதே இலக்கங்கள் முன்னாடி இருந்தது போன்று இருக்கிறது Y எப்படி Y யிலும் மாற்றம் எதுவும் இருக்காது ஆனால் மாற்றமில்லை என்பது அது இப்போது 0 ஆகியிருக்கிறது என்ற அர்த்தத்தில் முன்பு Y யில் சிறிது உற்பத்தி இருந்தது இப்பொழுது Y ன் உற்பத்தி மன்னிக்கவும் Z ன் உற்பத்தி 0 வாகிறது ஆனால் Z ன் நிலையான செலவு போய் விடாது என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இது ஒரு நிரந்தரமான மூடுதல் கிடையாது இது ஒரு Z ன் தற்காலிக மூடுதல் நாம் அவைகளினுடைய இயந்திரங்கள் அல்லது இயந்திரங்களின் பராமரிப்பு etcetera போன்றவற்றை கவனிக்காமல் இருக்கமாட்டோம் எனவே நாம் நிலையான செலவுடன் தொடர்வோம் இப்பொழுது புதிய லாபத்தை கணக்கிடுங்கள் X க்கான புதிய லாபத்தில் மாற்றமில்லை Y க்கான லாபத்தில் ஒரு கணிசமான அதிகரிப்பு இருக்கிறது இங்கே உங்களால் பார்க்க முடியும் அது 160 இப்பொழுது அது Z க்கு 335 ஆகியிருக்கிறது இங்கே 25 ஒரு நஷ்டமாக இருக்கிறது ஏனெனில் அவைகளுடைய நிலையான செலவு தொடர்கிறது ஆனால் விற்பனை மற்றும் மாறுபடும் செலவு 0 ஆகியிருக்கிறது எனவே இப்பொழுது நீங்கள் மொத்த லாபத்தை எடுத்துக் கொள்ளலாம் அது இப்பொழுது 335 ஆகியிருக்கிறது முன்னாடி அது 235 ஆக இருந்தது ஆனால் லாபத்தில் 100000 க்கான ஒரு அதிகரிப்பு இருக்கும் இந்த கணக்கீடுகளை நாம் ஏற்கனவே செய்து விட்டோம் நீங்கள் cross checking செய்வதற்காக அனைத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் மொத்தங்களை எடுத்தீர்கள் என்றால் புதிய contribution 445 என்பதையும் நிலையான செலவில் மாற்றம் இல்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எனவே லாபம் 335 புதிய PV ratio மற்றும் BEP என்னவாக இருக்கும் திருத்தப்பட்ட PV ratio மற்றும் BEP ஐ கணக்கிடுங்கள் PV ratio மாறும்வரை உண்மையில் மாறாது நாம் தான் மீண்டும் PV ratio வை கணக்கிட வேண்டும் ஏனென்றால் PV ratio என்னவாக இருந்தாலும் X மற்றும் Y ஐ தொடர போகிறோம் Z நாம் உற்பத்தியை நிறுத்தி விட்டோம் ஆனால் பாருங்கள் X மற்றும் Y இவற்றின் நடவடிக்கைகளின் நிலையை மாற்றுவது PV ratio வை மாற்றவில்லை இது BEP யையும் கூட மாற்றவில்லை ok எனவே breakeven point ம் கூட மாறப்போவதில்லை என்ன நடந்தது என்றால் நாம் Y யின் திறன் பயன்பாட்டை அதிகப்படுத்தி இருக்கிறோம் Z ஐ மூடி இருக்கிறோம் மேலும் லாபம் 235 இதிலிருந்து 335 ஆக கணிசமாக உயர்ந்திருப்பதை உங்களால் பார்க்க முடியும் இது ஒரு தயாரிப்பு கலவையின் பிரச்சனை கூட இங்கே நாம் தயாரிப்பு கலவையை மேம்படுத்தி இருக்கிறோம் இப்பொழுது உங்களிடம் வேறு ஏதாவது புத்திசாலித்தனமான பரிந்துரை தர இருக்கிறதா ஏனெனில் இந்த கேசில் லாப தன்மையை மேம்படுத்துவதற்கு தயாரிப்பு வரிசைகளில் ஒன்றை மூடுவது பற்றிய ஒரு அறிக்கையை தயவாய் தயாரிக்குமாறு மட்டும் கேட்கப்பட்டுள்ளது எனவே இந்த சூழ்நிலை சரியானது நம்முடைய கருத்து Z மூடப்படுவது மேலும் லாபதன்னை அதாவது திருத்தப்பட்ட லாபம் 335 வேறு ஏதாவது பரிந்துரைகள் நீங்கள் தர விரும்புகிறீர்களா நான் நினைக்கிறேன் நிறுவனம் ஒருவேளை தயாரிப்பு X யும் கூட மூட வேண்டும் என்று நீங்கள் ஒரு பரிந்துரை செய்வீர்கள் ஏனெனில் தயாரிப்பு X க்கு மூலப்பொருள் நுகர்வுக்கான contribution 0 6 ஆக மட்டும் இருக்கிறது அதேநேரம் Y 1 4 என மிக அதிக லாபகரமாக இருக்கிறது எனவே நீங்கள் இந்த 100000 க்கான மூலப்பொருட்களை வெளி அனுப்புவது எனில் அதில் ஒரு சிறந்த பயன்பாடு 0 8 ஆக இருக்கிறது உண்மையில் இது லாப தன்மையை மேலும் 80000 அதிகரிக்கும் இது கேட்கப்படவில்லை இருந்தாலும் just நல்ல புரிதலுக்காக நீங்கள் கூடுதலாக X ஐ மூடுவது மற்றும் அதனுடைய மூலப் பொருட்களை Y க்கு மாற்றுவது போன்றவை லாப தன்மையை கூடுதலாக மேம்படுத்தும் என்று கருத்து சொல்லலாம் Of course Y க்கு போதுமான தேவை இருக்கிறதா என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனெனில் நாம் இப்பொழுது Y யின் விற்பனையை பெரிதாக்கி இருக்கிறோம் எனவே அவற்றுக்கான தேவையும் இருக்க வேண்டும் இரண்டாவதாக நிறுவனம் 2 தயாரிப்புகளை மூடுவதை விரும்பாது ஏனெனில் பிறகு நிறுவனம் தனியாக ஒரு தயாரிப்பை சார்ந்ததாக மாறும் இப்பொழுது அவர்களுக்கு மூன்று தயாரிப்புகள் இருக்கிறது அவர்கள் ஏற்கனவே Z ஐ மூட தீர்மானித்து விட்டார்கள் அவர்கள் X யும் மூடுவது எனில் Y ஐ சார்ந்தவர்களாக அவர்கள் ஆவார்கள் Y என்ற ஒரு தயாரிப்பை மட்டும் எனவே நிறுவனத்தின் risk அதிகரிக்கிறது இவைகள் of course தரம் சம்பந்தமான சிக்கல்கள் இந்த கேஸ்சை பொறுத்தவரை Z ன் மூடுதல் மற்றும் Y க்கு மாற்றுதல் இவ்வளவும் போதுமானது கூடுதலாக மற்ற விஷயங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ளும் பட்சத்தில் X ன் மூடுதல் மற்றும் Y க்கு மாற்றுதல் ஒரு சாத்தியமாக இருக்கும் வேறு ஏதாவது பரிந்துரை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களா Z ஐ நிரந்தரமாக மூடுவதற்கான ஒரு சாத்தியமும் கூட இருக்கிறது ஏனெனில் அது 25000 செலவை கூடுதலாக குறைத்து விடும் ஆனால் நீண்டகால வாடிக்கையாளர்களுக்கு என்ன நடக்கும் என்று நிறுவனம் யோசிக்க வேண்டும் நம்மிடமிருந்து Z ஐ யார் வாங்குகிறார்கள் இது நம்முடைய மொத்த சந்தை பங்கை சுருக்கி விடுமா Z ஐ மூடுவதில் ஒரு risk உள்ளடங்கி இருக்கிறதா இவையெல்லாமே நிரந்தர மூடல் பற்றிய முடிவு எடுப்பதற்கு முன்னால் நிறுவனத்தால் கவனிக்கப்படவேண்டிய தரம் சம்பந்தமான காரணிகள் நாம் ஏற்கனவே விவாதித்த marginal costing or CVP ன் நுட்பங்கள் முதன்மையாக குறுகிய கால முடிவுகளுக்கு பயனுள்ளது இருந்தாலும் அவைகள் நீண்டகால முடிவுகளுக்கு சில குறிப்புகளை தரலாம் கொஞ்சம் கூடுதலாக படிப்பதன் மூலமாகவும் கொஞ்சம் அதிகமாக சந்தை ஆராய்ச்சி செய்வதன் மூலமும் நிறுவனம் ஒருவேளை இந்த உள்ளீடுகளின் அடிப்படையில் ஒரு நீண்டகால முடிவுக்கு செல்லலாம் அல்லது செல்லாமல் இருக்கலாம் எனவே முன்னால் பார்த்த கேஸ்களில் ஒன்றில் நாம் தயாரிப்பு கலவை பற்றி விவாதித்தோம் இந்த குறிப்பிட்ட Ayur Pharma கேசும் ஒரு தயாரிப்பு கலவை கேஸ் தான் இங்கே நாம் தயாரிப்பு கலவையை மேம்படுத்துகிறோம் ஆனால் இதற்கு ஒரு கூடுதலான தனித்தன்மையான குணாதிசயம் இருக்கிறது அது மூலப் பொருட்களில் ஒன்று உற்பத்தியின் பொருள்களில் ஒன்று அதாவது மூலப்பொருள் short supply ஆக இருக்கிறது அதனால்தான் நம்முடைய அனைத்து முடிவெடுத்தலும் மூலப்பொருட்களின் சிறந்த பயன்பாட்டை சுற்றியே வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மூலப்பொருள் ஒரு முக்கிய காரணியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது அல்லது சில சமயங்களில் இது ஒரு principal budgetary factor என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது இந்த கேஸ்சில் மூலப்பொருள் short supply ஆக இருப்பது போன்று வேறு ஏதாவது முக்கிய காரணிகளை உங்களை யோசிக்க முடிகிறதா சில சமயங்களில் தொழிலாளர்கள் short supply ஆக இருக்கும் Labour hours ன் எண்ணிக்கை short supply ஆக இருந்தால் முடிவெடுத்தல் contribution per labour hour ன் அடிப்படையில் இருக்கும் மொத்த லேபர் செலவு short supply ஆக இருக்கும் எனில் இது contribution per labour cost ஆக இருக்கலாம் இந்த கேஸ்சில் இது மூலப்பொருட்களாக இருப்பதை போன்று சில சமயங்களில் power short supply ஆக இருக்கும் இந்த சமயங்களில் இது contribution per mega megahertz of power சில சமயங்களில் விற்பனையின் ரூபாயிலான total sales potential அல்லது சந்தையின் அளவு limited ஆக இருக்கும் அப்படியெனில் எப்படி முடிவு எடுக்கப்படும் அப்படியெனில் PV ratio வின் அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் ஏனெனில் PV ratio என்பது contribution வகுத்தல் விற்பனை சில சமயங்களில் யூனிட்களின் எண்ணிக்கையிலான market potential limited ஆக இருக்கும் அப்படி எனில் contribution per unit ஐ வைத்து முடிவு எடுக்கப்படும் புரியுதா எனவே நாம் இப்பொழுது என்ன விவாதிக்கிறோமோ அந்த காரணிகள் மிக முக்கியமாகிஇருக்கிறது சாதாரணமாக ஒரே ஒரு காரணி short supply ஆக இருக்கும் அது ஒரு key factor என்று அழைக்கப்படும் சில சமயங்களில் அது ஒரு limited factor அல்லது ஒரு principal budgetary factor எனவும் அழைக்கப்படும் எனவே ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட key factor தரப்பட்டிருந்தால் முதன்மையாக அந்த key factor ன் அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கப்படும் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இத்துடன் இங்கே நிறுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்